ஆர்தோகிராபிக் ப்ரொஜெக்ஷன் I பகுதி 10 அனைவருக்கும் வணக்கம் NPTEL லின் இன்ஜினியரிங் டிராயிங் மற்றும் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் இணையவழி படிப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் தொகுதி 3 விரிவுரை 30 ல் ஆர்த்தோகிராபிக் ப்ரோஜெக்சன் 1 பற்றி பார்த்து வருகிறோம் ஆர்த்தோகிராபிக் ப்ரோஜெக்சன் 1 தலைப்பில் நாம் கடைசியாக பார்க்க போகும் தலைப்பு புள்ளிகள் மற்றும் புள்ளிகளை காட்சிப்படுத்துதல் என்பவையாகும் இதற்கு முதலாவதாக நாம் எழுப்பும் கேள்வி எந்தவொரு வடிவத்திற்கும் எவ்வாறு நாம் ப்ரொஜெக்ஷன்களை மேற்கொள்வது குறிப்பாக புள்ளியாக அமைந்தவைகளுக்கு அதற்காக நாம் எடுத்துக் கொள்ளும் வடிவம் ஒரு கேமராவாகவும் இருக்கலாம் பேனாவாகவும் இருக்கலாம் பென்சில் ஆகவும் இருக்கலாம் அல்லது ஒரு கார் ஆகவும் இருக்கலாம் இவ்வாறு வடிவத்தின் மேற்பரப்பில் உள்ள ஒவ்வொரு புள்ளியையும் நாம் ஒரு ரெபரன்ஸ் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்யப்போகிறோம் அதற்காக நமக்கு தேவைப்படுபவை ஒரு வடிவம் அதனை கார் என்று எடுத்துக் கொள்ளலாம் மற்றும் வடிவத்தை காண்பவர் இவர் ரெபரன்ஸ் பிளேனிற்கு செங்குத்து திசையில் காட்சியை காண வேண்டும் அதற்காக இவ்வாறு கார் வடிவத்தை எடுத்துக்கொண்டால்இந்த வடிவத்தில் உள்ள ஒவ்வொரு புள்ளிகளையும் நாம் ரெபரன்ஸ் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்கிறோம் இவ்வாறாகவே டாப் வியூற்கு பாட்டம் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்ய வேண்டும் முதலாவதாக காணும் வடிவம்இரண்டாவதாக வடிவத்தை காண்பவர் நாம் தான் வடிவத்தில் டாப் வியூ சைட் வியூ மற்றும் ப்ரெண்ட் வியூ திசையிலிருந்து பார்க்கிறோம் இதனைத்தான் வெர்டிகள் மற்றும் ஹரிசாண்டல் பிளேன் பொறுத்து வடிவத்தை அமைதல் எந்த ஒரு ப்ரொஜெக்ஷனிற்கும் இந்த மூன்று விஷயங்களும் நமக்கு தேவைப்படும் ப்ரொஜெக்ஷன் என்பவைகளே வடிவத்தின் உண்மையான அளவுகளை நமக்கு பெற்றுத் தருகின்றன முந்தைய வகுப்புகளில் வெவ்வேறு வகையான குவாட்ரண்ட்டில் வடிவம் அமைவதைப் பார்த்திருக்கிறோம் அவை பஸ்ட் குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் த்தர்டு குவாட்ரண்ட் மற்றும் போர்த் குவாட்ரண்ட் என்பவையாகும் இவை அனைத்திலும் இங்குள்ள பிளேனை வெர்டிகள் பிளேன் என்று அழைப்போம் இனி வடிவத்தை காண்பவர் இருக்கும் திசையைப் பொறுத்துஇந்த வடிவம் ஹரிசாண்டல் மற்றும் வெர்டிகள் பிளேன் மீது காட்சிப்படும் ஒருவேளை இங்கு உள்ளவாறு வடிவம் பஸ்ட் குவாட்ரண்ட்டில் அமையப் பெற்றால் இதனை நேரடியாக இந்த பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்வதால் இதனை ரெபரன்ஸ் பிளேன் என்று அழைப்போம் மேலும் இங்கு அமைந்துள்ள பிளேனை ஹரிசாண்டல் பிளேன் என்று அழைப்போம் இந்த பிளேன்களைப் பொறுத்துஇவற்றை திருப்பி அமைக்கும் முறைகளில்நமது வடிவத்தில் உள்ள புள்ளி வெவ்வேறு பிளேன் மீது வெவ்வேறு விதமாக காட்சிப்படும் எடுத்துக்காட்டாக இந்தப் A என்ற புள்ளியை இந்த பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்வதாக எடுத்துக் கொள்வோம் இந்த புள்ளி பஸ்ட் குவாட்ரண்ட்டில் அமைந்திருந்தாலும் இதனை ப்ரோஜெக்ட் செய்யும்பொழுது அவை இங்குள்ள ஹரிசாண்டல் மற்றும் வெர்டிகள் பிளேன் மீது காட்சிபடும் இன்ஜினியரிங் டிராயிங் குறியீட்டின் படி வெர்டிகள் பிளேன் மீது காட்சிப் படும் காட்சியினை குறிக்க a' என்பதைப் பயன்படுத்துவோம் மேலும் சிறிய எழுத்துக்களால் குறிக்கப்படும் புள்ளிகள் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்யப்பட்டவை களுக்கும் அதே பெரிய எழுத்துக்களால் குறிக்கப்படும் புள்ளிகள் உண்மையான வடிவத்தில் உள்ள புள்ளிகளையும் குறிக்கும் இங்கு வெர்டிகள் பிளேன் மீது இந்தப் புள்ளி ப்ரோஜெக்ட் செய்யப்பட்டுள்ளதால் இதனை a' என்று குறித்து இருக்கிறோம் இதேபோல A புள்ளி ஹரிசாண்டல் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்யப்பட்டு பின்னர் அதனை 90 டிகிரி கடிகார முள் திசையில் திருப்பி அதனுடைய உண்மையான நீளம் அல்லது ஆர மதிப்பில் அமையும் பொழுது அந்த புள்ளியை a என்று எந்தவித மற்ற குறியீடுகளும் இல்லாமல் குறிப்பிடுவோம் எனவே a' என்று குறியீடு வெர்டிகள் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்யும் பொழுதும் a என்ற குறியீடு ஹரிசாண்டல் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்யும் பொழுதும் உபயோகப்படுத்தி உள்ளோம் மேலும் இவை பஸ்ட் குவாட்ரண்ட்டில் ப்ரோஜெக்ட் செய்யப்பட்டுள்ளன இனி த்தர்டு குவாட்ரண்ட்டில் இங்குள்ள ஹரிசாண்டல் பிளேன் மற்றும் வெர்டிகள் பிளேன் இதே புள்ளியை ப்ராஜெக்ட் செய்தால் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம் இந்த A என்ற புள்ளி த்தர்டு குவாட்ரண்ட்டில் எங்கு வேண்டுமானாலும் அமைந்திருக்கலாம் அதனை வெவ்வேறு பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்து அந்தக் காட்சி எவ்வாறு இருக்கிறது என்பதை காண்பதில் தான் நம்முடைய ஆர்வம் இருக்கிறது இதுவரை த்தர்டு குவாட்ரண்ட்டில் நாம் பார்த்து உள்ளபடிநம்முடைய வடிவம் ஒரு ஓபெக் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்யப்பட்டுஅந்த பிளேனை 90 டிகிரி கடிகார முள் சுற்றும் திசையில் திருப்பி வெர்டிகள் பிளேன் நிலைக்கு இணையாக வைக்க வேண்டும் மேலும் இந்த பிளேன் கண்ணாடி போன்று செயல்படும் இந்த அமைப்பில் நமக்கு இங்கு என்ன தென்படும் A என்ற புள்ளி வெர்டிகள் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்யப்படுவதை நாம் விரும்புகிறோம் அவ்வாறு ப்ரோஜெக்ட் செய்யப்பட்டு இங்குள்ள ஹரிசாண்டல் பிளேனினை மடிப்பு நீக்கும் வகையில் அல்லது திருப்பி அமைக்க இருக்கிறோம் இங்கு வெர்டிகள் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்வதால் a' என்ற காட்சி கிடைக்கிறது அதே வடிவத்தை ஹரிசாண்டல் பிளேன் மீது காட்சிப்படுத்தி இதனை 90 டிகிரி கடிகார முள் திசையில் திருப்பி அமைக்கும் பொழுது காட்சி கிடைக்கிறது மேலும் இந்த பிளேன் மேல்பக்கம் அமைந்துவிடுகிறது இங்குள்ளவாறு இதனை மையமாகவும் இதனை நீளமாகவும் கொண்டு திருப்பப்படுகிறது அவ்வாறு கிடைக்கும் காட்சியினை a என்று பெயர் வைத்துக் கொள்கிறோம் இதனை மறுமுறை பார்க்கலாம் இந்த A என்ற புள்ளியை 2 பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்து அதன் காட்சிகளாக வெர்டிகள் பிளேன் மீது கிடைப்பதை a' என்றும் ஹரிசாண்டல் பிளேன் மீது கிடைக்கும் காட்சியை 90 டிகிரி கடிகார முள் சுற்றும் திசையில் திருப்பி கிடைக்கும் காட்சிக்கு a என்று அழைக்கிறோம் இனி செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஒரு புள்ளியை கொண்டு பார்க்கலாம் A என்ற புள்ளி இங்கு எங்கு வேண்டுமானாலும் அமைந்திருக்கலாம் இவைகளை வெர்டிகள் பிளேன் மற்றும் ஹரிசாண்டல் பிளேன் என்று அழைக்கலாம் இந்த A என்ற புள்ளியை முதலில் வெர்டிகள் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்து கிடைக்கும் காட்சியை a' என்று பெயரிடுவோம் இனி இந்தப் புள்ளியை அடிப்பக்கம் உள்ள பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்து 90 டிகிரி கடிகார முள் சுற்றும் திசையில் திருப்பினால்இவ்வாறாக நமக்கு a என்ற காட்சி தெரியவரும் பிளேன் ப்ரொஜெக்ஷன் பொறுத்தவரை பெரும்பாலும் புள்ளிகள் கோடுகள் மற்றும் இவை போன்றவைகளை பிளேன் மீது இவ்வாறாகவே நாம் காட்சிபடுத்துவோம் ஒருவேளை பஸ்ட் குவாட்ரண்ட்டில் இதனை காட்சிப்படுத்தினால் இவ்வாறாக வெர்டிகள் பிளேன் மற்றும் ஹரிசாண்டல் பிளேன் அமைத்துக் கொள்வோம் மேலும் இவைகளுக்கு நேர் செங்குத்து திசையில் நாம் பார்க்கவேண்டும் ஒருவேளை வடிவத்திற்கு நேர் திசையில் இல்லாமல் ஒரு புறமாக நின்று பார்க்கும் பொழுது இங்குள்ள ஹரிசாண்டல் பிளேனை 90 டிகிரி திருப்பி அமைக்க வேண்டும் எனவே இதுபோன்ற இரு பரிமாணம் உடைய வடிவங்களை உருவாக்கும் பொழுதுமுழு வடிவமாக காட்சிபடுத்தாமல் அவற்றை இவ்வாறு வெர்டிகள் பிளேன் மற்றும் ஹரிசாண்டல் பிளேன் மீது காட்சிப் படுத்துவோம் அதுபோன்ற சமயங்களில் ஒரு திசையில் பாக்ஸ் போன்ற அமைப்பிலும் மற்றொரு திசையில் கோடு போன்ற அமைப்பும் தென்படும் எனவே இவைகளை எப்பொழுதுமே பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்து காட்சிப்படுத்தப்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதேபோல எப்பொழுதும் நமது வெர்டிகள் பிளேன் நிலை மாறாமல் அப்படியே இருக்கும் ஆனால் ஹரிசாண்டல் பிளேன் 90 டிகிரி கடிகார முள் சுற்றும் திசையில் திருப்பப்பட்டு பஸ்ட் குவாட்ரண்ட்டில் இங்கு உள்ளவாறு அமைந்திருக்கும் ஒருவேளை நமது வடிவம் த்தர்டு குவாட்ரண்ட்டில் அமைந்தால்இதிலுள்ள வெர்டிகள் பிளேன் நிலை மாறாமல் அப்படியே இருக்கும் ஆனால் ஹரிசாண்டல் பிளேனை நாம் என்ன செய்ய வேண்டும் ஹரிசாண்டல் பிளேனில் ப்ரோஜெக்ட் செய்யப்பட்ட காட்சியை 90 டிகிரி கடிகார முள் சுற்றும் திசையில் திருப்ப வேண்டும் எனவே நாம் இந்த திசையில் பார்க்கும் பொழுது மேல்புறத்தில் ஹரிசாண்டல் பிளேன் அதன் கீழ் வெர்டிகள் பிளேன் அமைந்திருக்கும் இப்பொழுது மற்றொரு திசையில் பார்க்கும் பொழுது அமைந்துள்ள ஹரிசாண்டல் பிளேன் மற்றும் வெர்டிகள் பிளேன் இவை இரண்டும் ஒரு கோடு போல தென்படும் அதேபோல நமது வடிவம் செகண்ட் குவாட்ரண்ட்டில் அமைந்தால் வெர்டிகள் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்யப்படும் காட்சி அப்படியே இருக்கும் ஆனால் ஹரிசாண்டல் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்யப்படும் காட்சி இங்கு உள்ளவாறு 90 டிகிரி கடிகார முள் சுற்றும் திசையில் திருப்பி அமைக்கப்படும் அவ்வாறு திருப்பி அமைக்கும் பொழுது இந்த இரண்டு காட்சிகளும் ஒன்றோடு ஒன்று இணைந்து விடும் இவற்றை a' மற்றும் a என்று அழைக்கலாம் இவைகளை இந்த திசையில் இருந்து பார்க்கும் பொழுது கோடுகள் மட்டுமே தென்படும்மற்றொரு திசையில் இருந்து பார்த்தால் இவை வெர்டிகள் பிளேன் மற்றும் ஹரிசாண்டல் பிளேன் காட்சிகளாக a' மற்றும் a என்று முறையே அமையும் இதுவரை எடுத்துக் கொண்ட அதே விதியினை இப்பொழுது போர்த் குவாட்ரண்ட்டில் அமைந்த ஒரு புள்ளிக்கு முயற்சி செய்யலாம் முன் செய்தவாறு இந்தப் புள்ளி வெர்டிகள் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்யப்பட்டு நிலையாக அமைந்துவிடும் பின்னர் ஹரிசாண்டல் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்யப்பட்ட காட்சி 90 டிகிரி கடிகார முள் சுற்றும் திசையில் திருப்பப்படும் இவ்வாறு இந்த காட்சிகளான a' மற்றும் a என்ற இவை இரண்டும் ஒன்றிணைந்து அமையும் இங்கு A என்ற புள்ளி வெர்டிகள் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்யப்படும் பொழுது a' என்ற காட்சி கிடைக்கிறது அதே புள்ளியை ஹரிசாண்டல் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்து 90 டிகிரி கடிகார முள் சுற்றும் திசையில் திருப்பும் பொழுது a என்ற காட்சி கிடைக்கிறது இனி வெவ்வேறு குவாட்ரண்ட்டில் இந்தப் புள்ளிகளை ப்ரோஜெக்ட் செய்வதைப் பற்றி பார்க்கலாம் குறிப்பாக பஸ்ட் குவாட்ரண்ட்டில் A என்ற புள்ளி ஹரிசாண்டல் பிளேன் மேல்புறம் மற்றும் வெர்டிகள் பிளேனிற்கு அடுத்து உள்ளவாறு அமைந்துள்ள பொழுது இங்கு தெரிவது போல காட்சி வெர்டிகள் பிளேன் மீது அமைந்திருக்கும் அவ்வாறு முதலில் காட்சிப்படுத்தப்பட்ட வெர்டிகள் பிளேன் மீது உள்ள காட்சியை a' என்றும் வெர்டிகள் பிளேன் மீது காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதை a என்றும் அழைப்போம் பின்னர் இதனை 90 டிகிரி திருப்பி இவ்வாறு காணும் வகையில் செய்வோம் இந்த a' காட்சி oa' என்ற தொலைவில் ஆரம்பப் புள்ளியில் இருந்து அமைந்துள்ளது மேலும் திருப்பி அமைக்கப்பட்ட ஹரிசாண்டல் பிளேனில் காட்சி ஆரம்பப் புள்ளியிலிருந்து oa என்ற தொலைவில் அமைந்துள்ளது பொதுவாகவே இவ்வாறாக புள்ளிகளை இதுபோன்ற இரு பரிமாண வடிவத்தில் காட்சிப்படுத்துவதுமுப்பரிமாண வடிவத்தில் காட்சி படுத்துவதை விட தெளிவாக உணர்த்துகிறது இதன் மூலம் புள்ளி எந்த தொலைவில் அமைந்துள்ளது என்ற விவரங்களை தருவதால் நாம் இதுபோன்ற ப்ரொஜெக்ஷன் முறைகளை பயன்படுத்துகிறோம் முப்பரிமான வடிவத்திற்கு கொடுக்கப்படும் அளவு விவரங்கள் எப்பொழுதுமே சற்று சிக்கலானதாக இருக்கும் எனவே இவ்வாறு புள்ளிகளை வெவ்வேறு பிளேன் மீது காட்சிப்படுத்தி அவை அமைந்துள்ள தொலைவுகளை குறிப்பிடுவது நமக்கு மிக எளிதான காரியம் ஆகும் இனி அடுத்ததாக A என்ற ஒரு புள்ளி ஹரிசாண்டல் பிளேனிற்கு மேல் புறமாகவும் வெர்டிகள் பிளேன் மீதும் அமைந்தால் எப்படி காட்சிப்படுத்துவது என்பதை பார்க்கலாம் இந்தப் புள்ளி வேறெங்கும் அமையாமல் சரியாக வெர்டிகள் பிளேன் மீது அமைந்துள்ளது இந்த வகையான அமைப்பிற்கு நாம் ஏற்கனவே கற்று உள்ளபடி A என்ற புள்ளியின் வெர்டிகள் பிளேன் மீது கிடைக்கும் காட்சி a' என்றாகிவிடும் இதனை ஹரிசாண்டல் பிளேன் மீது காட்சி படுத்துவதற்காக 90 டிகிரி திருப்பி அமைக்கும் பொழுது காட்சி இங்கு காண்பிக்கப்பட்டுள்ளது போல் O என்ற தொடக்க புள்ளியின் மீது சரியாக அமையும் எனவே காட்சி தொலைவு ஹரிசாண்டல் பிளேனில் பூஜ்ஜியம் ஆகும் வெர்டிகள் பிளேனில் காட்சி தொலைவு oa' என்பதாகும் இனி நமது அடுத்த கேள்வியை எழுப்புவோம் ஒருவேளை A என்ற புள்ளி ஹரிசாண்டல் பிளேன் மீது அமைந்தால்அதாவது வெர்டிகள் பிளேன் முன்னே இவ்வாறு அமைந்தால் நாம் ஏற்கனவே பார்த்தது போல முதலில் வெர்டிகள் பிளேனில் புள்ளியை காட்சிப்படுத்த வேண்டும் அவ்வாறு செய்யும் பொழுது தொடக்க புள்ளியான o என்பதன் மீது விழுகிறது இதனை a' என்று அழைக்கிறோம் இப்பொழுது A என்ற புள்ளி ஹரிசாண்டல் பிளேனில் இங்கு உள்ளவாறு தொலைவில் அமைந்துள்ளது மேலும் இந்த பிளேனை 90 டிகிரி கடிகார முள் சுற்றும் திசையில் திருப்பி தொடக்கப் புள்ளியில் இருந்து கணக்கிடுகிறோம் இங்கு காண்பது போல a' என்று காட்சி XY என்ற ஹரிசாண்டல் பிளேன் மற்றும் வெர்டிகள் பிளேன் சந்திக்கும் அச்சில் அமைந்துள்ளது இந்த XY அச்சு சரியாக தொடக்கபுள்ளியில் அமைந்துள்ளது மேலும் a என்ற காட்சியின் oa என்ற தொலைவில் ஹரிசாண்டல் பிளேனில் அமைந்துள்ளது ஒரு புள்ளி ஹரிசாண்டல் பிளேனில் அமைந்திருந்தால் அதன் உண்மையான தொலைவு ஹரிசாண்டல் பிளேனில் மட்டுமே கிடைக்கும் ப்ரோஜெக்ட் செய்யப்படும் காட்சியின் தொலைவு பூஜ்ஜியம் என்றே கிடைக்கும் புள்ளிகள் வெவ்வேறு பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்யப்படும் போது கிடைக்கும் விவரங்களை நாம் சுருக்கமாக பார்க்கலாம் எடுத்துக்காட்டாக A என்ற புள்ளி வெர்டிகள் பிளேன் முன்புறம் மற்றும் ஹரிசாண்டல் பிளேன் மேல்புறம் அமைந்தால் அதன் காட்சி வெர்டிகள் பிளேனில் a' என்றும் oa' என்ற தொலைவிலும் அமையும் அதேபோன்று ஹரிசாண்டல் பிளேனில் a என்ற காட்சியாகவும் oa என்ற தொலைவிலும் அமையும் இதே அமைப்பிற்கு ஒருவேளை இங்கு குறிப்பிட்டுள்ளவாறு நான் ஒரு புறம் இருந்து பார்த்தால் என்ன ஆகும் பஸ்ட் குவாட்ரண்ட் முறையில் நாம் கற்று உள்ளபடி முதலில் பின்பக்கம் ஒரு பிளேனை உருவாக்கி அதில் காட்சிப்படுத்தி பின்னர் அதனை கடிகாரமுள் சுற்றும் திசைக்கு எதிர் புறம் திருப்ப வேண்டும் அவ்வாறு செய்யும் பொழுது நமக்கு இவ்வாறு அமையும் ஆனால் பொதுவாக நாம் இவ்வாறு இருபரிமாண ப்ரொஜெக்ஷன் முறைகளான வெர்டிகள் பிளேன் மற்றும் ஹரிசாண்டல் பிளேன் கொண்டே காட்சிப்படுத்துவோம் அதேபோல a என்ற ஒரு புள்ளியை சரியாக வெர்டிகள் பிளேன் மீது கொண்டால் அதாவது ஹரிசாண்டல் பிளேன் மேல்புறம் இங்கு உள்ளவாறு கொண்டால்அதன் ப்ரொஜெக்ஷன் வெர்டிகள் பிளேனில் a' என்ற தொலைவிலும் ஹரிசாண்டல் பிளேனில் இருந்து தொலைவு பூஜ்ஜியம் என்று இருக்கும் ஒருவேளை A என்ற புள்ளி சரியாக ஹரிசாண்டல் பிளேன் மீது அமைந்தால் அதாவது வெர்டிகள் பிளேன் முன்புறம் இங்கு உள்ளவாறு அதன் தொலைவு oA என்று ஹரிசாண்டல் பிளேனிலும்o என்ற தொடக்கப் புள்ளியில் வெர்டிகள் பிளேனிலும் அமையும் எனவே இதன் தொலைவு பூஜ்ஜியம் ஆகும் இவ்வாறு புள்ளிகளுக்கான ப்ரொஜெக்ஷன் நிகழ்கின்றன For example எடுத்துக்காட்டாக இதனைப் பார்க்கலாம் ஒரு புள்ளி 3 சென்டிமீட்டர் வெர்டிகள் பிளேன் முன்புறமும் 5 சென்டிமீட்டர் ஹரிசாண்டல் பிளேன் மேல் புறமும் அமைந்துள்ளது இவற்றை XY பிளேனில் வரைந்தால்இதனை a' என்றும் தொடக்கப்புள்ளி o என்றும் இந்தப் புள்ளியை a என்றும் எடுத்துக் கொள்ளலாம் இங்கு உள்ளவாறு a மதிப்பு 50 mm என்றும் a' மதிப்பு 30 mm என்றும் கிடைக்கும் அடுத்த வகுப்புகளில் கோடுகளை காட்சிப்படுத்தும் முறை பற்றி பார்க்கலாம்